தொடர்ச்சியான லாஜிக் சர்க்யூட் வடிவமைப்பு ஒத்திசைவான தொடர்ச்சியான லாஜிக் சர்க்யூட் வடிவமைப்பு பற்றி நாங்கள் விவாதித்து வருகிறோம் முந்தைய வகுப்புகளில் பார்த்தோம் எடுத்துக்காட்டாக சிக்கல் அறிக்கையை வரையறுக்க மாநில மாற்றம் வரைபடம் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது பின்னர் அந்த மாநில மாற்றம் வரைபடத்திலிருந்து நாங்கள் லாஜிக் சர்க்யூட்டிற்கு வந்தோம் எனவே இன்று அல்காரிதமிக் ஸ்டேட் மெஷின் விளக்கப்படம் ஏஎஸ்எம் விளக்கப்படம் என்ற சிக்கல் அறிக்கையை குறிக்கும் மற்றொரு வழியைப் பார்ப்போம் அதன் அடிப்படை கூறுகள் என்ன இந்த ஏஎஸ்எம் விளக்கப்படம் மீலி மாடல் மற்றும் மூர் மாடலுக்கு எப்படி இருக்கும் என்பதைப் பார்ப்போம் இப்போது அல்காரிதமிக் ஸ்டேட் மெஷின் சார்ட் என்பது அல்காரிதத்துடன் தொடர்புடைய ஒன்று நாம் குறியீடுகள் அல்லது சூடோகுறியீடுகளை எழுதும் விதம் இது பிரதிநிதித்துவம் போன்ற ஓட்ட விளக்கப்படமாகும் இப்போது ஏன் அதன் பயன் என்ன எனவே ஒரு மாநில மாற்றம் வரைபடத்தை நீங்கள் கவனித்திருந்தால் நாங்கள் எடுத்துக்காட்டு எனவே ஒவ்வொரு மாநிலமும் உள்ளீட்டைப் பொறுத்து பிற மாநிலங்களுக்கு செல்லும் பாதைகளை நாங்கள் கொண்டிருந்தோம் எனவே இருந்தால் அந்த எடுத்துக்காட்டில் 1 உள்ளீடு சொல்லுங்கள் a 0 முதல் 0 என்று சொல்லுங்கள் அது இங்கே இருந்தது மற்றும் 0 முதல் 0 வரை அது இங்கே இருந்தது பின்னர் 1 வெளியீடு 0 ஆகும் இது b சரி என்று போகிறது இது சரியான விஷயம் இப்போது ஒரு உள்ளீட்டிற்கு பதிலாக இரண்டு உள்ளீடுகள் இருந்தால் கற்பனை செய்து பாருங்கள் எனவே என்ன நடந்திருக்கும் எனவே வழக்கு இதுபோன்றதாக இருந்திருக்கும் இதுபோன்ற நான்கு கிளைகள் b இலிருந்து வெளிவருகின்றன இதுபோன்ற நான்கு கிளைகள் வெளியே வந்து சுற்று மாநில மாற்றம் வரைபடம் மிகவும் சிக்கலானதாகவும் படிக்கவும் சிரமமாகவும் இருந்திருக்கும் அதில் இருந்து ஏதாவது வெளியே உள்ளீடுகளின் எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருந்தால் 3 உள்ளீட்டிற்கு அதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திலிருந்து இதுபோன்ற 8 பாதைகள் வரும் எனவே அல்காரிதமிக் ஸ்டேட் மெஷின் இன்னும் படிக்கக்கூடிய வகையான பிரதிநிதித்துவத்தை அளிக்கிறது உங்களுக்கு பிரதிநிதித்துவம் தெரிந்ததைப் போல பாய்வு விளக்கப்படம் உங்களுக்குத் தெரிந்திருப்பது சற்று நீளமாக இருக்கலாம் ஆனால் அதைப் படித்து பாராட்டுவது எளிது இப்போது அடிப்படை கூறுகள் யாவை அடிப்படை கூறுகள் இது மாநில பெட்டி சரி என்று அழைக்கப்படுகிறது எனவே மாநில பெட்டியில் உங்களுக்கு மாநில பெயர் உள்ளது எனவே அது இருக்கிறது மற்றும் மூர் மாதிரியைப் பொறுத்தவரை மாநில பெட்டியிலிருந்து நீங்கள் எழுதக்கூடிய வெளியீட்டை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் மீலி மாதிரியைப் பொறுத்தவரை நாங்கள் உள்ளே எதையும் எழுத மாட்டோம் அடுத்தது நிபந்தனை வெளியீட்டு பெட்டி சரி எனவே இது மற்றொரு தொகுதி நாம் பயன்படுத்தும் மற்றொரு சின்னம் எனவே இங்கே நாம் நிபந்தனை வெளியீட்டை எழுதுகிறோம் எனவே மாநிலத்திலிருந்து பெறப்பட்ட வெளியீடு மற்றும் உள்ளீடு சரி எனவே இது தொடர்புடைய சின்னம் நிச்சயமாக இது மீலி மாதிரிக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவே இது மூர் மாடலுக்கு பயனுள்ளதாக இருக்காது இறுதியாக அதன் முக்கியமான பகுதி முடிவு பெட்டி சரி என்று அழைக்கப்படுகிறது எனவே உள்ளீட்டு மாறி x y z என உள்ளீட்டு மாறியை அடிப்படையாகக் கொண்டு நாங்கள் ஒரு முடிவை எடுப்போம் எனவே ஓட்ட விளக்கப்படம் 0 என மாதிரி உள்ளீட்டின் திசையில் நகரும் அல்லது அது 1 என மாதிரி உள்ளீட்டின் திசையில் செல்லும் மாதிரியின் பின்னர் உள்ளீடு மதிப்பு 1 இல் இருப்பதைக் கண்டறிந்தோம் அல்லது உள்ளீடு மதிப்பு 0 ஆக உள்ளது எனவே ஒன்று இந்த இரண்டு பாதைகளிலும் சரி எடுக்கப்படும் எனவே இவை மூன்று முக்கியமான கூறுகள் அடிப்படை கூறுகள் ஏஎஸ்எம் விளக்கப்படம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பாராட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட உள்ளீடுகள் சரியாக இருக்கும் ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் நாங்கள் வைத்துள்ள சிக்கல் அறிக்கை மிகவும் எளிமையான அடிப்படை விற்பனை இயந்திரத்தின் வடிவமைப்பாகும் எல்லா அம்சங்களும் இல்லை ஆனால் சில அடிப்படை அம்சங்கள் உள்ளன எனவே இது ஒரு தயாரிப்பை மட்டுமே வழங்குகிறது மேலும் அந்த தயாரிப்புக்கு 15 ரூபாய் செலவாகிறது எனவே அதைத்தான் நீங்கள் இங்கே பார்த்தீர்கள் இயந்திரம் 2 வகையான நாணயங்களை மட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒன்று ரூபாய் 5 நாணயம் மற்றொன்று ரூபாய் 10 நாணயம் மற்றும் நாணயத்தின் வைப்பை உணர இயந்திரத்தில் டெபாசிட் செய்யப்பட்ட நாணயம் சரி எனவே எங்களுக்கு இரண்டு சென்சார்கள் கிடைத்துள்ளன சென்சார்கள் போன்றவை நான் கைவிடப்பட்டாலும் சரி இல்லாவிட்டாலும் உணர்ந்த சென்சார் எனவே நான் 0 ஆக இருந்தால் அதாவது எதுவும் சரியாக கைவிடப்படவில்லை எனவே அது எந்த நாணயமும் சரியாக டெபாசிட் செய்யப்படவில்லை நான் 1 வயதாக இருக்கும்போது ஜே 0 சரியாக இருந்தால் எனவே இது ஒரு வகையான உணர்திறன் பொறிமுறையாகும் இது 5 முதல் ரூபாய் 10 நாணயம் வரை வேறுபடுகிறது ரூபாய் 5 ரூபாய் 10 நாணயம் சரி எனவே ஜே 0 என்றால் 5 ரூபாய் டெபாசிட் செய்யப்படுகிறது மற்றும் 1 ஜே 1 ரூபாய் 10 டெபாசிட் செய்யப்படுகிறது அது நன்றாக இருக்கிறதா எனவே இங்கே முக்கியமான விஷயம் என்னவென்றால் அதற்கு 2 வெளியீடுகள் கிடைத்துள்ளன எனவே ஒரு வெளியீடு உங்களுடைய போதெல்லாம் ஒரு வாடிக்கையாளர் 15 ரூபாய் ரூபாயை எட்டும்போதெல்லாம் நாணயத்தை டெபாசிட் செய்கிறார் எனவே ஒரு வெளியீடு எக்ஸ் ஒரு வெளியீடு எக்ஸ் 1 செய்யப்படுகிறது இல்லையெனில் 0 சரி எனவே உண்மையில் உற்சாகப்படுத்துகிறது என்பது ஒரு வசந்தமாகவோ அல்லது ஒரு காந்த சுருளாகவோ இருக்கலாம் இதன் மூலம் ஒரு தயாரிப்பு வசந்த ஏற்றப்பட்ட முறையில் வைக்கப்படுகிறது எனவே அது வெளியீட்டிற்கு வழங்கப்படுகிறது வெளியீட்டு ஒதுக்கிட சரி எனவே அது எக்ஸ் சரி மற்றொன்று மற்றொரு வெளியீடு உள்ளது இது ஒய் சரி உங்களுக்குத் தெரிந்தால் இயந்திரம் 20 ரூபாயைப் பெறுகிறது எனவே 10 ரூபாய் பின்னர் மீண்டும் 10 ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது ஏனெனில் இரண்டு நாணய 10 ரூபாய் வாடிக்கையாளருடன் இருந்தது எனவே அந்த விஷயத்தில் தயாரிப்பு ரூபாயைத் தவிர 5 திருப்பித் தர வேண்டும் எனவே அதுதான் உங்கள் Y எனவே Y 1 ஆக மாறும்போது Y இல்லையெனில் 0 ஆகும் பின்னர் 5 ரூபாய் சரி எனவே ஒரு குறிப்பிட்ட இடம் உள்ளது அங்கு 5 ரூபாய் என்று சொல்லலாம் எனவே ஏதோ வெளியே சென்று பின்னர் 5 ரூபாய் வெளியே வந்து அது மீண்டும் வாடிக்கையாளருக்குத் திரும்பும் எனவே இயந்திரம் எதிர்பார்க்கப்பட்ட வழி இதுதான் இயந்திரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றும் வேலை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இந்த இரண்டு உள்ளீடுகள் சரியான I மற்றும் J மற்றும் வெளியீடுகள் எக்ஸ் மற்றும் ஒய் ஆகும் எனவே இப்போது பார்ப்போம் எனவே அதற்காக நாங்கள் மாநில வரையறையுடன் தொடங்குகிறோம் நாங்கள் விரும்புகிறோம் ஒரு மீலி மாடலை உருவாக்கத் திட்டமிடுங்கள் எனவே மீலி மாதிரி நாம் தீர்மானிக்கும் முதல் விஷயம் என்னவென்றால் ஆரம்ப நிலை என்பது பணம் இல்லாத பணம் குவிந்துள்ளது எனவே இயந்திரத்துடன் கிடைக்கும் பணம் 0 இது ஆரம்ப நிலை உரிமை b என்பது ரூபாய் 5 பெறப்பட்டது c என்பது ரூபாய் 10 பெறப்பட்டது 15 ரூபாய் தேவையில்லை ஏனெனில் இது ஒரு மீலி மாதிரி ரூபாய் 10 இருக்கும் போதெல்லாம் அது 5 ரூபாயைப் பெற்றால் அது ஒரு பொருளை வழங்கும் அது பெறப்பட்டால் அது 10 ரூபாயைப் பெற்றால் அது ஒரு பொருளை வழங்கும் அதேபோல் 5 ரூபாயும் திருப்பித் தரப்படும் மற்றும் பி 5 ரூபாயைப் பெற்றால் சரி அதாவது இது அடுத்த மாநிலத்திற்குச் செல்கிறது அது 10 ரூபாயைப் பெறுகிறது என்றால் அது ஒரு பொருளை வழங்குவதோடு ஆரம்ப நிலைக்குத் திரும்பும் எனவே அதனால்தான் 15 ரூபாய் தேவையில்லை அது தெளிவாக இருக்கிறதா இப்போது இது மீலி மாடல் சரியானது என்பதால் நாங்கள் முதல் படியுடன் தொடங்குகிறோம் எனவே தொடக்கத்திற்குப் பிறகு ஆரம்ப நிலை என்பது எந்த நாணயமும் டெபாசிட் செய்யப்படாதது மற்றும் டிஜிட்டல் சுற்று அங்குள்ள கடிகாரம் நாணயத்தை சரியாக டெபாசிட் செய்யும் மனித வாடிக்கையாளரை விட மிக வேகமாக இருக்கக்கூடும் எனவே இதுபோன்ற பல கடிகாரங்கள் நடந்து கொண்டிருக்கலாம் இரண்டு தொடர்ச்சியான நாணயத்தை வைப்பதற்கு இடையில் நாணயங்களின் வைப்பு சரி எனவே ஒரு நாணயம் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதா இல்லையா என்பது எனக்கு மாதிரி என்று ஒரு வழக்கு இருக்கும் எனவே இது 0 என்று கண்டறியப்படும் எந்த நாணயமும் டெபாசிட் செய்யப்படவில்லை எனவே அது என்ன செய்ய வேண்டும் அது சரியாக இருக்க வேண்டும் எனவே அது காண்பிக்கும் பாதை இதுதான் நிபந்தனை வெளியீட்டு பெட்டி அது ஒரு நிலையில் இருந்தால் நிச்சயமாக எந்த நாணயமும் டெபாசிட் செய்யப்படவில்லை என்றால் வெளியீடு இருக்க வேண்டும் வெளியீடு இரண்டும் 0 ஆக இருக்க வேண்டும் அது நன்றாக இருக்கிறதா எனவே அதாவது அது 1 ஆக இருந்தால் சில நாணயம் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது எனவே நீங்கள் ஒரு முடிவை சரியாக எடுக்க வேண்டும் அல்லது இயந்திரம் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் எனவே அந்த நேரத்தில் அது 1 ஆக இருந்தால் அது என்ன என்பதைப் பார்க்க வேண்டும் அது J என்பது 0 க்கு சமமா அல்லது J 1 க்கு சமமா என்பதை எனவே மற்றொரு முடிவு பெட்டி சரியாக வரும் எனவே இதை நீங்கள் இங்கே காணலாம் எனவே ஒரு நான் 0 ஆக இருந்தால் 0 க்கு சமம் அது நிச்சயமாக வெளியீடு எக்ஸ் 0 க்கு சமம் மற்றும் Y 0 க்கு சமம் அது a இல் உள்ளது ஆனால் அது 1 ஐப் பெற்றால் அது உணர்ந்தால் அது 1 என்று கண்டறிந்தால் சில நாணயம் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது எனவே 0 அல்லது 1 என்பதை J ஐப் பொறுத்து அது 5 ரூபாய் அல்லது 10 ரூபாயாக இருக்கும் எனவே அது 0 ஆக இருந்தால் அது ஒரு ரூபாய் 5 க்கு வெளியீடு கிடைக்கவில்லை வெளியீடு இல்லை என்றால் தயாரிப்பு வழங்கல் அல்லது 5 ரூபாய் திரும்பவில்லை எனவே அதனால்தான் இந்த இரண்டும் 0 0 மற்றும் அது b க்கு செல்கிறது அதாவது 5 ரூபாய் சரி எனவே இது அடுத்த நிலைக்குச் செல்வது நேரத்துடன் ஒத்திசைக்கப்படுகிறது எனவே ஒரு குறிப்பிட்ட கடிகார சுழற்சிக்கு ஒரு உள்ளது பின்னர் அடுத்த கடிகார தூண்டுதல் அது b க்குச் செல்லும் அது ஒரு கடிகார சுழற்சிக்கு இருக்கும் இதேபோல் வரும்போது அது 1 ஆக இருந்தால் அது 10 ரூபாய் ஒரு 0 மற்றும் ரூபாய் 10 இன்னும் இது தயாரிப்பு வழங்குவதற்கான ஒரு வழக்கு அல்ல எனவே எந்தவொரு தயாரிப்பும் வழங்கப்படவில்லை அதுதான் இங்கே நாம் காணக்கூடியது அது மாநிலத்திற்குச் செல்கிறது இது மாநிலத்திற்குச் செல்கிறது இது 10 ரூபாயைப் பெற்றுள்ளது என்பதைக் குறிக்கிறது இது சரியா எனவே அடுத்து அது என்ன செய்யும் ஒரு நாணயம் டெபாசிட் செய்யப்பட்டால் அது மாநில பி அல்லது மாநில சி எனவே ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆராய்வோம் சரி எனவே அது மாநிலத்தில் இருந்தால் அதற்கு முன் 5 ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது எனவே இது மாநிலத்தில் சரி எனவே நாங்கள் இந்த பாதையை பின்பற்றுகிறோம் எனவே நாங்கள் பின்பற்றுகிறோம் நாங்கள் இந்த பாதையை பின்பற்றுகிறோம் நீங்கள் இங்கே சரியாக வந்துவிட்டீர்கள் இப்போது மனித பதில் உங்களுக்குத் தெரியும் இயந்திரத்தை விட மெதுவாக இங்கே எதிர்பார்க்கப்படும் கடிகாரம் வழக்கமாக நீங்கள் சரியாகக் காண்பீர்கள் எனவே தயாரிப்பு பெற அடுத்த நாணயம் டெபாசிட் செய்யப்படுவதற்கு முன்பு வழக்குகள் இருக்கும் எனவே மேலும் நாணயம் டெபாசிட் செய்யப்படவில்லை என்பதைக் கண்டுபிடிக்கும் முந்தைய நாணயம் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது அது நிச்சயமாக எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது அந்த குறிப்பிட்ட இடத்தில் உணர்திறன் பொறிமுறையானது சரி எனவே இது 0 சரியானது நான் 0 க்கு சமம் அதாவது எந்த நாணயமும் டெபாசிட் செய்யப்படவில்லை எனவே என்ன நடக்கும் எனவே இது மாநில நிலையில் இருக்கும் மற்றும் எந்தவொரு தயாரிப்பும் சரியாக வழங்கப்படாது அல்லது எந்த நாணயமும் திருப்பித் தரப்படாது எனவே அதைத்தான் நீங்கள் இங்கே காண்கிறீர்கள் எக்ஸ் 0 க்கு சமம் மற்றும் Y 0 வலதுபுறம் சமம் ஆனால் b இல் நான் 1 க்கு சமமாக இருந்தால் அதாவது ஒரு நாணயம் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது பின்னர் இரண்டு தேர்வுகள் உள்ளன ஜே 0 க்கு சமம் மற்றும் ஜே 1 க்கு சமம் இரண்டு விஷயங்கள் சரியாக நடக்கும் இப்போது ஜே 0 க்கு சமமாக இருந்தால் அதாவது முன்பு 5 ரூபாய் இருந்தது மற்றொரு ரூபாய் 5 பெறப்பட்டது எனவே ரூபாய் 10 இன்னும் ஒரு பொருளை வழங்குவதில் இது இல்லை எனவே எக்ஸ் 0 க்கு சமம் அல்லது Y 0 க்கு சமம் அல்லது 5 ரூபாய் நிச்சயமாக இது 20 ரூபாயை எட்டவில்லை எனவே ரூபாய் 5 மற்றும் ரூபாய் 5 இப்போது அது 10 ரூபாய் எனவே அது மாநிலத்திற்கு செல்ல வேண்டும் மாநில சி 10 ரூபாயைப் பெற்றுள்ளது என்பதைக் குறிக்கிறது இல்லையா மாநிலத்தில் சரி நான் 1 க்கு சமமாகவும் ஜே 1 க்கு சமமாகவும் இருந்தால் 5 ரூபாய் இருந்தபோது இதன் பொருள் என்ன 5 ரூபாய் மற்றும் 10 ரூபாய் சரி பெறப்பட்டுள்ளது எனவே இது தயாரிப்பு வழங்குவதற்கான ஒரு வழக்கு எனவே அதனால்தான் எக்ஸ் 1 க்கு சமம் மற்றும் ஒய் 0 க்கு சமம் அதன் பிறகு நாம் என்ன செய்வோம் இயந்திரம் என்ன செய்யும் எனவே இயந்திரம் அதன் ஆரம்ப நிலைக்குச் செல்லும் அடுத்த முறை அதே வாடிக்கையாளர் அல்லது உங்களுக்குத் தெரிந்த மற்றொரு வாடிக்கையாளர் டெபாசிட் செய்தால் பொருத்தமான தொகை சரி மற்றொரு தயாரிப்பு வழங்கப்படலாம் எனவே அதனால்தான் இது ஒரு மாநிலத்திற்கு எழுதப்பட்டுள்ளது அது நன்றாக இருக்கிறதா எனவே அது சரியான நிலையில் இருக்கும்போது என்ன நடக்கிறது என்பதை இப்போது ஆராய்வோம் எனவே அது சரியான நிலையில் இருக்கும்போது அதாவது இதுவரை 10 ரூபாய் பெறப்பட்டுள்ளது சரி மீண்டும் வழக்குகள் இருக்கலாம் அடுத்த நாணயம் டெபாசிட் செய்யப்படுவதற்கு முன்பு சில சுழற்சிகள் சரி குறிப்பிட்ட இடத்தில் வைத்திருப்பவருக்கு எந்த நாணயமும் உணரப்படவில்லை எனவே இது 0 சரி என்று நான் உணர்கிறேன் எனவே எந்தவொரு தயாரிப்பும் வழங்கப்படவில்லை அது மாநில அபராதத்தில் மீதமுள்ளது நான் 1 க்கு சமமாக இருந்தால் சரி பின்னர் ரூபாய் 5 அல்லது ரூபாய் 10 டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது இது ஜெ எனவே மீண்டும் ஜே அடிப்படையில் ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டும் ஜே 0 என்றால் என்ன அர்த்தம் 5 ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது எனவே ரூபாய் 10 இருந்தது மற்றும் ரூபாய் 5 எனவே ரூபாய் 15 சரியாக பெறப்பட்டுள்ளது எனவே அந்த கடிகார சுழற்சிக்குள்ளேயே எக்ஸ் தயாரிப்பை எக்ஸ் 1 வலது மற்றும் Y 0 க்கு சமமாக மாற்றுவதன் மூலம் வழங்க முடியும் அது ஒரு நிலைக்கு செல்கிறது ஆனால் மாநிலத்தில் நீங்கள் ரூபாய் 10 நாணயம் அல்லது 5 ரூபாய் மற்றும் 5 ரூபாய் வைப்பு வழியாக செல்கிறீர்களா அதன் பிறகு நீங்கள் ஒரு ரூபாய் 10 நாணயத்தை டெபாசிட் செய்கிறீர்கள் ஒழுங்கு ஒரு பொருட்டல்ல C இலிருந்து ஒரு ரூபாய் 10 நாணயம் டெபாசிட் செய்யப்பட்டிருப்பதைக் கண்டால் இந்த நாணயங்களின் மொத்த மதிப்பு என்ன எனவே மொத்த மதிப்பு ரூபாய் 20 ஆகும் எனவே தயாரிப்பு வழங்கப்படுகிறது மற்றும் ஒரு நாணயம் திரும்பப் பெறப்படுகிறது ஒரு ரூபாய் 5 நாணயம் எக்ஸ் 1 க்கு சமமாகவும் Y 1 க்கு சமமாகவும் இருப்பதன் மூலம் திருப்பித் தரப்படுகிறது பின்னர் அது அடுத்த தயாரிப்புக்கு வழங்க ஆரம்ப நிலைக்குச் செல்கிறது அது நன்றாக இருக்கிறதா இப்போது நீங்கள் அந்த அனைத்து கூறுகளையும் ஒன்றாகக் கொண்டுவந்தால் இது நாங்கள் விவாதித்த அந்த இயந்திரத்தின் முழு ஏஎஸ்எம் விளக்கப்படமாகும் அது நன்றாக இருக்கிறதா எனவே மாநில மாற்றம் வரைபடத்துடன் ஒப்பிடுகையில் இது மிகவும் கச்சிதமானது மற்றும் அனைத்துமே என்று நீங்கள் கூறலாம் ஆனால் இது இன்னும் படிக்கக்கூடியதாக இருப்பதை நீங்கள் காணலாம் நீங்கள் தர்க்கரீதியாக ஒரு குறிப்பிட்ட நிகழ்விலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை மற்றொரு மாநிலத்திற்கு நேரத்துடன் நகர்த்தலாம் மற்றும் அந்த முடிவு பெட்டிகளுடன் உள்ளீடுகள் என்ன என்பதை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் நீங்கள் வெளியீட்டை வழங்குகிறீர்கள் அல்லது வழங்க வேண்டாம் மற்றும் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டாம் எனவே இது உங்களுக்குத் தெரிந்த அல்காரிதமிக் போன்ற ஒரு விளக்கப்படத்தைத் தருகிறது பிரதிநிதித்துவம் நன்றாக உள்ளது எனவே இப்போது நாம் பார்க்க விரும்புகிறோம் இந்த மூர் மாதிரியானது ஏஎஸ்எம் விளக்கப்படத்தில் எவ்வாறு தோன்றும் என்பது சரி அதற்காக நாம் முன்பு பார்த்த உதாரணத்தை சரி என்று கருதுவோம் எனவே மாநில மாற்றம் வரைபடத்துடன் சரியாக ஒப்பிடுவது எங்களுக்கு எளிதாக இருக்கும் எனவே உதாரணம் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் பைனரி தரவு ஸ்ட்ரீமில் இருந்து வரிசை 110 ஐக் கண்டறிய வேண்டும் எனவே ஒரே ஒரு உள்ளீடு சரி எனவே இந்த ஒரு பிட் உள்ளீட்டிற்காக அதற்கு எக்ஸ் சரியான அபராதம் என்று பெயரிட்டுள்ளோம் பின்னர் மீண்டும் நாம் என்ன செய்வோம் இது ஒரு மூர் மாதிரி என்பதால் வெளியீடு மாநில உரிமையிலிருந்து உருவாக்கப்படும் எனவே நிபந்தனை வெளியீட்டு பெட்டி தேவையில்லை எனவே இந்த வகையான இந்த சின்னம் தேவையில்லை மற்றும் வெளியீடு மாநில பெட்டியில் எழுதப்படும் முதல் ஸ்லைடில் அடிப்படை கூறு தொடர்பான ஸ்லைடில் நாங்கள் விவாதித்தோம் சரி எனவே பிட் சரியாகக் கண்டறியப்படாத நிலையில் துவக்கவும் எனவே முந்தைய வரையறையில் இருந்ததைப் போலவே மாநில வரையறையும் உங்களுக்குத் தெரிந்த முந்தைய விவாதம் போலவே உள்ளது எனவே இது ஒரு நிலை மற்றும் அந்த நேரத்தில் வெளியீடு 0 ஆகும் எனவே எந்த பிட்டும் சரியாக கண்டறியப்படவில்லை எனவே Y என்பது 0 ஆகும் எனவே மூன்று பிட்களும் சரியாக கண்டறியப்படும்போது Y 1 ஆக இருக்கும் நன்றாக சரி எனவே அது X ஐப் பார்க்கிறது எனவே X 0 க்கு சமமாகவும் X 1 க்கு சமமாகவும் இருந்தால் இப்போது அது கடிகாரத்துடன் ஒத்திசைக்கப்படுகிறது எனவே உங்களுக்குத் தெரிந்த இந்த உள்ளீடு வரவிருக்கும் இந்த தரவு கடிகாரத்துடன் ஒத்திசைக்கப்படுகிறது எனவே எக்ஸ் 0 க்கு சமம் அது சரியாக இருக்கும் அதாவது எந்த பிட்டும் சரியாக கண்டறியப்படவில்லை மற்றும் எக்ஸ் 1 க்கு சமமாக இருந்தால் அது பி நிலைக்கு வரும் அதாவது 1 பிட் சரியாக கண்டறியப்பட்டுள்ளது ஒரு பிட் சரியாக கண்டறியப்பட்டுள்ளது என்பது இன்னும் வெளியீட்டை உருவாக்கும் வழக்கு அல்ல எனவே இந்த மஞ்சள் வட்டங்கள் மற்றும் அனைத்தையும் பற்றி நாங்கள் விவாதிப்போம் தற்போதைக்கு நீங்கள் கருத்தில் கொள்ளாத சிறப்பம்சங்கள் சரி எனவே இது Y என்பது 0 வலதிற்கு சமம் எனவே அது b நிலையில் இருக்கும்போது மீண்டும் அது ஒரு உள்ளீட்டுத் தரவைப் பெறுகிறது இது உள்ளீட்டு பிட் X ஆகும் எனவே X 0 க்கு சமமாக இருந்தால் 1 க்குப் பிறகு நீங்கள் 0 ஐப் பெற்றுள்ளீர்கள் மேலும் 110 ஐக் கண்டறிய வேண்டும் அதாவது நீங்கள் மீண்டும் தொடங்க வேண்டும் எனவே இது ஒரு ஆரம்ப நிலை என்று கூறுகிறது மேலும் அது 1 திருத்தம் பெற்றால் அதாவது இரண்டு பிட்கள் சரியாக கண்டறியப்பட்டுள்ளன சரியாகப் பெறப்பட்டது எனவே அது மாநில சி எனவே இது இன்னும் இரண்டு பிட்கள் சரியாக கண்டறியப்பட்டிருப்பதால் அதன் வெளியீடு Y என்பது 0 அபராதத்திற்கு சமம் பின்னர் மீண்டும் c இல் அது உள்ளீடு X ஐ 0 அல்லது 1 என்பதை 0 சரி என சரிபார்க்கிறது அதாவது அனைத்து 3 பிட்களும் சரியாக கண்டறியப்பட்டுள்ளன எனவே இது மாநில d க்குச் சென்று வெளியீடு Y ஆனது 1 க்கு சமமாக இருக்கும் அது மாநிலத்தில் இருக்கும் வரை 1 வெளியீடு 1 சரி மாநில c இல் எக்ஸ் 1 க்கு சமமாக இருந்தால் 1 1 மீண்டும் 1 ஐப் பெற்றுள்ளீர்கள் எனவே அதற்குப் பிறகு நீங்கள் 0 ஐப் பெற்றால் அது சரியாக கண்டறியப்படும் எனவே இது மீண்டும் c க்கு செல்கிறது அது 1 பெறப்பட்டால் அது மீண்டும் சி எனவே இது d இல் இருப்பது அந்த நேரத்தில் X 110 க்குப் பிறகு 0 க்கு சமமாக இருந்தால் அது 0 ஐப் பெற்றால் அது ஒரு 110 க்குச் செல்ல வேண்டும் ஏனென்றால் மீண்டும் 110 சரி என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் அடுத்த பிட் பெறப்படும் ஆனால் அது 1 சரி பெறுகிறது என்றால் அதாவது அடுத்த வரிசையின் முதல் பிட் சரியாக கண்டறியப்பட்டுள்ளது எனவே அது மீண்டும் b க்கு செல்கிறது இது நன்றாக இருக்கிறதா மாநில மாற்றம் வரைபடத்தைப் போன்றது ஆனால் கொடுக்கப்பட்ட சிக்கல் அறிக்கைக்கு தொடர்புடைய வரைபடத்தைப் பெற ASM விளக்கப்பட வழியைப் பின்பற்றுகிறோம் இப்போது நீங்கள் ஒப்பிட்டுப் பார்த்தால் மாநிலத்தில் நீங்கள் காணக்கூடியதை நீங்கள் ஒப்பிட்டுப் பார்த்தால் இது முந்தைய நிலை வகுப்புகளில் நாங்கள் விவாதித்த இந்த குறிப்பிட்ட சிக்கலுக்கு மாநில நிலைமாற்ற வரைபடம் மூர் மாதிரி எனவே நீங்கள் இங்கே பார்க்கும் எக்ஸ் உள்ளீடு இதுதான் அது 1 ஆக இருக்கும்போது இது எக்ஸ் மற்றும் அது 1 ஆக இருக்கும்போது இந்த பாதையை எடுத்துக்கொள்கிறது அது பி எனவே அது b க்குப் போகிறது அது 0 ஆக இருந்தால் அது மீண்டும் a க்கு செல்லும் எனவே அது சரி என்று நீங்கள் காணலாம் எனவே இது இந்த எக்ஸ் 0 மற்றும் 1 உடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் b இல் இந்த மதிப்பு 0 மாநில நிலைமாற்ற வரைபடத்திற்குள் சரியாக உள்ளது நிலை நாம் சரியாக எழுதிய வட்டம் இங்கே நாம் மாநில பெட்டியில் எழுதுகிறோம் எனவே அந்த வழியில் அது ஒத்திருக்கிறது ஆனால் வெளியீடுகளின் எண்ணிக்கை உள்ளீடுகளின் எண்ணிக்கை பெரிதாகிவிட்டால் இது உங்களுக்குத் தெரிந்தால் இதுபோன்ற நான்கு கிளைகள் இருக்கும் இரண்டு உள்ளீடுகள் சரியாக இருந்தால் அது மாநில மாற்றம் வரைபடத்தைப் படிக்க உங்களுக்கு எளிதாகத் தெரியாது இந்த பிரதிநிதித்துவம் சரி எனவே ஏஎஸ்எம் விளக்கப்படம் அதற்கு சரி எனவே இதன் மூலம் இந்த குறிப்பிட்ட வகுப்பின் முடிவுக்கு வருகிறோம் பெரிய நிலை இயந்திரத்தை விவரிக்க சிறியதாக இருந்தாலும் மாநில மாற்றம் வரைபடம் பொருத்தமற்றது இதைத்தான் நாங்கள் கவனித்திருக்கிறோம் ஏஎஸ்எம் விளக்கப்படம் என்பது பிரதிநிதித்துவம் போன்ற ஒரு ஓட்ட வரைபடமாகும் இது தொடர்ச்சியான டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சர்க்யூட்டை வடிவமைக்கவும் சிக்கல் அறிக்கையை ஒரு குறிப்பிட்ட விளக்கப்படத்திற்கு மாற்றவும் உங்களுக்கு எளிதானது இது சுற்று செயல்படுத்தப்படுகிறது எனவே அந்த பகுதியை அடுத்த வகுப்பில் எடுத்துக்கொள்வோம் ASM விளக்கப்பட விளக்கப்படத்தின் மூன்று அடிப்படை கூறுகள் மாநில பெட்டி நிபந்தனை வெளியீட்டு பெட்டி மற்றும் முடிவு பெட்டி மற்றவர்களைப் போலல்லாமல் முடிவு பெட்டியில் இரண்டு வெளியீடுகள் உள்ளன மற்ற இரண்டு பெட்டிகளுக்கு ஒரே உள்ளீடு மற்றும் ஒரு வெளியீடு மட்டுமே கிடைத்துள்ளன எனவே முடிவு பெட்டியில் 0 அல்லது 1 உடன் உள்ளீட்டு மதிப்பின் அடிப்படையில் ஒரு உள்ளீடு மற்றும் இரண்டு வெளியீடுகள் கிடைத்துள்ளன வெளியீட்டு பாதையில் ஒன்று சரி எனவே ஒரு மாநிலத்திற்குள் நுழைவது கடிகாரத்துடன் ஒத்திசைக்கப்படுகிறது மற்றும் மூர் மாதிரியில் நிபந்தனை வெளியீட்டு பெட்டி தேவையில்லை வெளியீடு மாநில பெட்டியிலும் மீலி மாதிரியிலும் காட்டப்பட்டுள்ளது நிபந்தனை வெளியீட்டு பெட்டி மூலம் வெளியீடு கிடைக்கிறது